பொறியியல் கணிதவியல் 1 குறித்த லெக்சர்களுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது 27 வது லெக்சர் ஆகும் தொடர்ந்து இன்டக்ரல் கால்குலஸை பார்க்கலாம் இன்றைய தலைப்பு டிஃபெரென்சியேஷன் அன்டர் இன்டக்ரல் சைன் அதில் குறிப்பாக லெபினிட்ஸ் ரூலை பார்க்கப் போகிறோம் அந்த ரூலை பயன்படுத்தி இன்டக்ரல் சைனில் உள்ள டிஃபெரென்சியேஷனை கணக்கிடுவோம் லெபினிட்ஸ் ரூலை வரையறுக்கும் முன் "மீண் வேல்யூ தியரத்தை" நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் "லெக்ரான்ஜி மீண் வேல்யூ தியரத்தை" ஏற்கெனவே டிஃபெரென்ஷியல் கால்குலஸில் பார்த்திருக்கிறோம் அதில் சொல்லப்படும் விகிதம் fb fab afξ ξ∈ab என்பதே அதற்குத் தேவையான அஸம்ஷன்ஸ் f ab என்ற இடைவெளியில் கன்டினியுவஸ் ஆகவும் ab என்ற இடைவெளியில் டிஃபெரென்ஷியபில் ஆகவும் இருக்கவேண்டும் மேலே கூறிய "மீண் வேல்யூ தியரத்தை" இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்க்கப் போகிறோம் 1b aabfxdxf இதில் உள்ள இன்டக்ரலை மட்டும் தனியாகக் கணக்கிட்டால் fx என்று வரும் அதில் a b என்ற லிமிட்டுகளை எடுத்து எழுதினால் fb fa என்று ஆகும் 1b aabfxdxfb fab af ஆகையால் fb fa f என்று எழுதலாம் அதன் பின் fxg என்ற மற்றொரு அஸம்ஷனை எடுத்துக் கொள்ளலாம் அப்போது இன்டக்ரல் கால்குலஸுக்கான மீண் வேல்யூ தியரம் கிடைக்கும் இங்கே fxg என்பதால் abgxdxb agξ என்று மாறும் அதாவது abgxdx என்ற இன்டக்ரலின் மதிப்பைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த இன்டக்ரலின் லிமிட்களுக்கு இடையிலான வேறுபாடு b a a க்கும் b க்கும் இடையே ஏதாவது ஒரு புள்ளியில் g என்ற இன்டக்ரன்டின் மதிப்பாக gξ ஐ எடுத்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு புள்ளியை எடுப்பது என்று தெரியாது ஆனால் மீண் வேல்யூ தியரம் கூறுவது இந்த இன்டக்ரலின் மதிப்பு ஏதாவது ஒரு புள்ளியில் g இன் மதிப்பை b a ஆல் பெருக்கிக் கொண்டால் கிடைக்கும் என்பதே ஆகும் ஆக இரண்டு மீண் வேல்யூ தியரங்களை நினைவுபடுத்திக் கொண்டோம் இப்போது லெபினிட்ஸ் ரூலை பார்க்கலாம் இந்த இன்டக்ரலின் லிமிட்கள் u1 மற்றும் u2 இவை இரண்டுமே ஆல்ஃபாவை " வேரியபிலாகக் கொண்ட ஏதோ ஒரு ஃபங்ஷன் ஆகும் இந்த இன்டக்ரன்ட் இரண்டு வேரியபில்களைக் கொண்ட ஒரு ஃபங்ஷன் ஆகும் இந்த இன்டக்ரலின் வேரியபில் x ஆகும் ஆகையால் கிடைக்கும் மதிப்பு ஆல்ஃபாவை " வேரியபலாக கொண்ட ஃபங்ஷன் ஆக இருக்கும் இந்த ரூலில் லிமிட்டில் இருக்கும் u1 u2α இரண்டுமே ஆல்ஃபாவை " வேரியபிலாக கொண்ட ஃபங்ஷன்களாக இருக்கும் u1 u2α in the limits are functions of the variable அந்த ஃபங்ஷன்களின் ஆல்ஃபாவுக்கான " ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிரைவேடிவ் கன்டினியுவஸ் ஆக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆல்ஃபாவை " பொருத்து ஐ டிஃபெரென்ஷியேட் செய்யலாம் இந்த இன்டக்ரலை டிஃபெரென்ஷியேட் செய்யும்போது ரூலின் படி dd ஐ இன்டக்ரலின் உள்ளே எடுத்துக் கொள்ளலாம் ஆகையால் இன்டக்ரலின் உள்ளே fxα இன் டிரைவேடிவாக இருக்கும் இரண்டு வேரியபில்கள் இருப்பதால் fxα இன் ஐ பொருத்த பார்ஷியல் டிரைவேடிவாக இருக்கும் அதாவது u1u2fxαdx என்று இருக்கும் அதோடு சேர்ந்து வேறு சில பதங்களும் இருக்கும் இந்த ரூலில் சொல்லியிருப்பது டிரைவேடிவை இன்டக்ரலின் உள்ளே எடுத்துச் செல்லலாம் அப்படி எடுத்துச் செல்லும்போது அது ஐ பொருத்த பார்ஷியல் டிரைவேடிவாக மாறி விடும் u1u2fxαdx என்பதோடு fu2ααdu2d என்ற பதமும் சேர்ந்து கொள்ளும் மேல் லிமிட்டின் டிரைவேடிவ் du2d மற்றும் இன்டக்ரன்டின் மேல் லிமிட்டை எடுக்கும்போது உள்ள மதிப்பு இரண்டையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதே போல் fu1ααdu1d என்ற பதமும் சேர்ந்துகொள்ளும் ஆகையால் இந்த ருல் நினைவில் வைத்துக் கொள்வது சுலபமாக இருக்கும் ஆகையால் u1u2fxαdx என்று இருந்து dd ஐ கண்டுப்பிடிக்க நினைத்தால் dd என்ற டிஃபெரன்ஷியல் ஆபரேட்டர் இன்டக்ரலின் உள்ளே இன்டக்ரன்டுடன் சேர்ந்து ஆல்ஃபாவுக்கான α பார்ஷியல் டிரைவேடிவாக மாறிவிடும் u1u2fxαdx என்பது dd இன் முதல் பதமாக இருக்கும் மேல் லிமிட்டை எடுத்து எழுதும்போது கிடைக்கும் இன்டக்ரன்டின் மதிப்போடு சேர்த்து u2 இன் ஆல்ஃபாவுடனான டிரைவேடிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதே போல் அடுத்து கீழ் லிமிட்டை எடுத்து எழுதும்போது கிடைக்கும் இன்டக்ரன்டின் மதிப்போடு சேர்ந்து u1 இன் ஆல்ஃபாவுடனான டிரைவேடிவை எடுத்து பெருக்கிக் கொள்ள வேண்டும் மேலே கூறிய மேல் லிமிட்டை எடுத்துக் கொள்ளும்போது கிடைக்கும் உறுப்பிலிருந்து கீழ் லிமிட்டை எடுத்துக் கொள்ளும்போது கிடைக்கும் உறுப்பைக் கழிக்க வேண்டும் அதாவது லெபினிட்ஸ் ரூல் dd u1u2fxαdx fu2ααdu2dα fu1ααdu1dα ஏற்கனவே டிஃபெரென்ஷியல் கால்குலஸில் படித்ததை வைத்து இதை சுலபமாக நிரூபிக்கலாம் மேலே கூறியபடி லெபினிட்ஸ் ரூலில் உள்ள u1u2fxαdx என்ற இன்டக்ரலை என்ற ஒரு வேரியபிலுக்கான ஒரு ஃபங்ஷனாக பார்க்க வேண்டும் இல் என்ற ஒரு இன்க்ரிமென்ட் எடுத்துக் கொண்டால் அதற்கேற்ப இல் ΔΦ என்ற இன்க்ரிமென்ட் கிடைக்கும் அதனால் ΔΦ α என்று ஆகும் இருக்கும் இடத்தில் α என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் அதாவது α u1αu2αfxαdx என்று எழுதிக் கொள்ள வேண்டும் இருக்கும் இடத்தில் எல்லாம் α என்று மாற்றி எழுதிக் கொள்ள வேண்டும் அதன் பின் u1u2fxαdx ஐ கழிக்க வேண்டும் ஆகையால் ΔΦ α u1αu2αfxαdx u1u2fxαdx என்று ஆகும் இப்போது சில உத்திகளைக் கையாள வேண்டும் முதல் இன்டக்ரலை மூன்றாகப் பிரித்து எழுதிக் கொள்வோம் அதாவது கீழ் லிமிட் u1α இல் இருந்து u1 என்ற ஒரு எண் வரை u1 இல் இருந்து வேறொரு எண் u2 வரை மற்றும் u2 இல் இருந்து ஏற்கனவே இருந்த மேல் லிமிட் u2αΔα வரை என்று மூன்றாகப் பிரித்துக் கொள்ளலாம் u1αu2αfxαdx u1u2fxαdxu1αu1fxαdxu1u2fxαΔαdxu2u2αΔαfxαΔαdx u1u2fxαdx ஒரு இன்டக்ரலை மூன்றாகப் பிரித்து u1α இல் இருந்து u1 வரை u1 இல் இருந்து u2 வரை மற்றும் u2 இல் இருந்து u2αΔα வரை என்று எழுதிக் கொண்டோம் லிமிட்டுடைய ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி நடுவில் சில எண்களைப் புகுத்தியதால் ஒரு இன்டக்ரல் சில இன்டக்ரல்களாக மாறியது இதில் u1 இலிருந்து u2 வரை என்ற லிமிட்களை கொண்டிருக்கும் இரண்டு இன்டக்ரல்களை சேர்த்து எழுதும்போது அதன் இன்டக்ரன்ட் fxα fxα என்று ஆகும் இது மட்டும் அல்லாமல் இன்னும் இரண்டு இன்டக்ரல்கள் இருக்கும் மேலே கூறியது போல் இரண்டு இன்டக்ரல்களை சேர்த்து எழுதும்போது கீழ்க்கண்டவாறு மாறும் ΔΦu1u2fxα fxαdxu2u2αΔαfxαΔαdx u1u1αΔαfxαΔαdx ஆகையால் இப்போது மூன்று இன்டக்ரல்கள் இருக்கும் அதில் முதல் இன்டக்ரன்ட் fxα fxα என்பதால் மீண் வேல்யூ தியரத்தை பயன்படுத்தலாம் அதாவது டிஃபெரென்ஷியல் கால்குலஸில் உள்ள லக்ரான்ஜி மீண் வேல்யூ தியரத்தை பயன்படுத்தி u1u2fxα fxαdxu1u2fx1dx ξ1ααΔα என்று எழுதலாம் அதன்பின் இன்டக்ரல் கால்குலஸுக்கான மீண் வேல்யூ தியரத்தை மற்ற இரு இன்டக்ரல்களுக்கும் பயன்படுத்தலாம் u2u2αfxαdxf2αΔαu2αΔα u2 ξ2u2u2αΔα u1u1αΔαfxαΔαdxf3αΔαu1αΔα u1 3u1u1αΔα முதல் இன்டக்ரன்டுக்கு மீண் வால்யூ தியரத்தைப் பயன்படுத்துவதால் fxα fxα என்ற பதத்தை முதலில் ஆல் வகுத்துக் கொண்டு அதையே ஆல் பெருக்கிக் கொள்ளலாம் மேலே சொன்னதுபோல் ஆல் வகுக்கலாம் இன்க்ரிமென்ட் இல் இருப்பதை கவனிக்கவேண்டும் ஆகையால் லக்ரான்ஜி மீண் வேல்யூ தியரப்படி க்கான டிரைவேடிவ் கிடைக்கும் அந்த டிரைவேடிவ் ஏதோ ஒரு புள்ளியில் 1 என்று வைத்துக் கொள்வோம் எடுக்கும் மதிப்பாக இருக்கும் அந்தப் புள்ளி 1 αα என்ற இடைவெளியில் இருக்கும் Δ 0 ஐ அணுகும்போது அந்தப் புள்ளி 1 ஐ அணுகும் ஆகவே முதல் இன்டக்ரல் கீழ்க்கண்டவாறு ஆகும் u1u2fxα fxαdxu1u2fx1dx ξ1ααΔα அடுத்து இரண்டாவது இன்டக்ரல் u2u2αfxαdx இதில் இன்டக்ரல் கால்குலஸுக்கான மீண் வேல்யூ தியரத்தை பயன்படுத்தப் போகிறோம் இந்த இன்டக்ரல் x க்கு ஆனது என்பதால் இந்தப் பகுதியில் " ஐ கான்ஸ்டன்டாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அதன்படி இந்த ரேஞ்சுக்குள் அதாவது இன்டக்ரலின் லிமிட்களுக்குள் ξ2 என்ற ஒரு புள்ளி கிடைக்கும் fξ2αΔα இன் மதிப்பை லிமிட்களின் வித்தியாசத்தால் பெருக்கிக் கொண்டால் இரண்டாவது இன்டக்ரலின் மதிப்பு கிடைக்கும் αΔα ஐ மாற்றாமல் அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும் இன்டக்ரல் கால்குலஸுக்கான மீண் வேல்யூ தியரத்தினால் ξ2u2u2αஎன்ற ஒரு புள்ளி கிடைக்கும் அந்த இன்டக்ரலின் மதிப்பை தியரத்தின் உதவியால் கீழ்க்கண்டவாறு எடுத்துக் கொள்ளலாம் u2u2αfxαdxf2αΔαu2αΔα u2 ξ2u2u2αΔα அடுத்து மூன்றாவது இன்டக்ரலுக்கும் அதே தியரத்தை பயன்படுத்தப் போகிறோம் இதில் fξ3αΔα என்ற மதிப்பைக் கணக்கிடுவோம் ξ3 இந்த இடைவெளிக்குள் ஒரு புள்ளி ஆக இருக்கும் மேலே எடுத்ததைப் போல் u1α u1 என்ற லிமிட்டுகளின் வித்தியாசத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதாவது மூன்றாவது இன்டக்ரலின் மதிப்பு கீழ்க்கண்டவாறு மாறும் u1u1αΔαfxαΔαdxf3αΔαu1αΔα u1 3u1u1αΔα மூன்று இன்டக்ரல்களின் மதிப்புகளையும் சேர்த்து எழுதிக் கொண்டால் ΔΦ கிடைக்கும் முதன் முதலில் ΔΦ ஐ மூன்று இன்டக்ரல்களாக எழுதிக்கொண்டோம் முதல் இன்டக்ரலை லக்ரான்ஜி மீண் வேல்யூ தியரத்தைக் கொண்டு மாற்றி எழுதிக் கொண்டோம் ஆகையால் ΔΦu1u2fxαΔα fxαdxu2u2αΔαfxαΔαdx u1u1αΔαfxαΔαdx என்று மாறியது அடுத்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது இன்டக்ரல்களுக்கு இன்டக்ரல் கால்குலஸுக்கான மீண் வேல்யூ தியரத்தை பயன்படுத்தி மாற்றி எழுதிக்கொண்டோம் அதில் கிடைக்கும் புதுப் பதம் ஒவ்வொன்றையும் டெல்டா ஆல்ஃபாவால் Δα வகுத்துக் கொள்ள வேண்டும் இடது பக்கத்தில் உள்ள ΔΦ ஐயும் Δα ஆல் வகுத்துக் கொள்ள வேண்டும் ΔΦ αΔα αu1u2fx1dxf2αΔαu2αΔα u2 αf3αΔαu1αΔα u1 α இல் கொடுக்கும் டெல்டா ஆல்ஃபா Δα என்ற இன்க்ரிமென்ட்டுக்கு ஏற்ப u2 மற்றும் u1 ஆகிய இரண்டிலும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் u2u2αΔα u2 என்பது u2 இன் இன்க்ரிமெண்ட் ஆகும் u1u1αΔα u1 என்பது u1 இன் இன்க்ரிமெண்ட் ஆகும் ஆகவே குறியீடுகளிருந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்வோம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பதங்களில் u2αΔα u2 α க்குப் பதிலாக u2 என்றும் u1αΔα u1 α க்குப் பதிலாக u1 என்றும் மாற்றி எழுதிக்கொள்வோம் முதல் பதத்தில் உள்ள α ஒன்றை ஒன்று ரத்து செய்து கொள்ளும் ஆகவே u1u2fx1dxf2αΔαu2Δα f3αΔαu1Δα என்று ஆகும் இப்போது α 0 ஐ அணுகும்போது லிமிட்டை கணக்கிட வேண்டும் α 0 ஐ அணுகும்போது என்பது dd என்ற டிரைவேடிவ் ஆகும் அதையடுத்து α 0 ஐ அணுகும்போது முதல் பதத்தில் உள்ள 1 ஐ அணுகும் ஆகையால் முதல் பதம் u1u2fxαdx என்று மாறும் 2 என்ற புள்ளி u2α மற்றும் u2αக்கு இடையே இருப்பதால் α 0 ஐ அணுகும்போது 2 u2α ஐ அணுகும் fu2αα என்பது fu2αα என்று ஆகும் மேலும் α 0 ஐ அணுகும்போது u2Δα du2d என்ற டிரைவேடிவ் ஆகும் அடுத்த பதத்தில் உள்ள 3 u1α மற்றும் u1α இடையே இருக்கும் புள்ளி ஆகையால் Δ α 0 ஐ அணுகும்போது 3 u1α ஐ அணுகும் fu1αα fu1αα என்று ஆகும் u1Δα என்பதும் du1d என்ற டிரைவேடிவ் ஆகும் மொத்தமுள்ள பதங்களும் எப்படியெல்லாம் மாறும் என்பதைப் பார்த்தோம் ஒரு இன்டக்ரலை டிஃபரென்ஷியேட் செய்ய முற்படும்போது அந்த டிஃபெரென்ஷியல் ஆபரேட்டரை உள்ளே இன்டக்ரன்டுடன் சேர்த்து எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் அது க்கான பார்ஷியல் டிரைவேடிவாக மாறும் அத்துடன் இரண்டு பதங்களும் இருக்கும் அதில் முதல் பதம் fu2αα என்பதன் மதிப்பைக் கணக்கிட்டு அதனுடன் du2d ஐ பெருக்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது பதம் fu1αα என்பதன் மதிப்பைக் கணக்கிட்டு அதனுடன் du1d ஐ பெருக்கிக் கொள்ள வேண்டும் மொத்தத்தில் ddu1u2fxαdxfu2ααdu2dα fu1ααdu1dα என்று ஆகும் இதில் அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு சிறப்புக் குறிப்பு u1α மற்றும் u2α இரண்டும் சார்ந்து இல்லாமல் கான்ஸ்டன்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது du2dα மற்றும் du1 dα இரண்டுமே 0 ஆகிவிடும் ஆகையால் dd இல் உள்ள இரண்டாவது மற்றும் மூன்றாவது பதங்கள் இருக்காது முதல் இன்டக்ரல் மட்டும்தான் மிஞ்சும் அதன் தொடர்ச்சியாக u1α மற்றும் u2α என்ற இன்டக்ரலின் இரண்டு லிமிட்டையும் கான்ஸ்டன்ட்களாக எடுத்துக் கொள்வோம் அப்படிப்பட்ட இன்ட்க்ரலை டிஃபரென்ஷியேட் செய்யும் போது ஒரே ஒரு பதம்தான் இருக்கும் du2dα மற்றும் du1 dα இரண்டுமே இல்லாமல் போய்விடும் அதாவது ddαabfxαdx என்ற இன்ட்க்ரலை டிஃபரென்ஷியேட் செய்யும்போது அந்த டிஃபெரென்ஷியல் ஆபரேட்டரை உள்ளே இன்டக்ரன்டுடன் சேர்த்து எடுத்துக் கொள்ளலாம் இந்த இன்டக்ரலில் a மற்றும் b இரண்டுமே கான்ஸ்டன்ட் என்பதை கவனிக்க வேண்டும் இன்டக்ரன்ட் x என்ற இரண்டு வேரியபில்களை சார்ந்து இருப்பதால் உள்ளே செல்லும் டிஃபெரென்ஷியல் ஆபரேட்டர் பார்ஷியல் டிரைவேடிவ் ஆகிவிடும் அதாவது ab∂fxα∂αdx என்ற ஒரு இன்டக்ரல் கிடைக்கும் லெபினிட்ஸ் ரூல் கீழ்க்கண்டவாறு ஆகும் ddαab∂fxα∂αdx அல்லது ddαabfxαdxab∂fxα∂αdx அடுத்து ஒர் உதாரணம் 0tan 1axx1x2dx2ln 1a ifa≥0 என்று நிரூபிக்க வேண்டும் இது மாதிரியான கடினமான இன்டக்ரல்களை டிஃபெரென்சியேஷன் அன்டர் இன்டக்ரல் சைன் என்ற முறையைப் பயன்படுத்தினால் சுலபமாக மதிப்பிடலாம் இந்த இன்டக்ரன்டில் a இருப்பதால் இன்டக்ரலின் மதிப்பு a ஐ வேரியபிலாகக் கொண்ட ஒரு ஃபங்ஷன் ஆக இருக்கும் ஆகையால் a0tan 1axx1x2dx என்று எடுத்துக் கொள்ளலாம் அதாவது கொடுத்த இன்டக்ரலை 'a' என்ற வேரியபிலால் ஆன ஒரு ஃபங்ஷனாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த ஃபங்ஷனின் a க்கான டிரைவேடிவை கணக்கிட வேண்டும் அதாவது லெபினிட்ஸ் ரூல்படி இன்டக்ரன்டின் a க்கான பார்ஷியல் டிரைவேடிவை எடுத்துக் கொள்ள வேண்டும் இதைச் செய்வதால் கிடைக்கும் இன்டக்ரல் கொஞ்சம் சுலபமாக இன்டக்ரேட் செய்யக் கூடியதாக ஆகிவிடும் கொடுக்கப்பட்டிருக்கும் இன்டக்ரல் மிகவும் கடினமானதாக இருப்பதால் லெபினிட்ஸ் ரூலை பயன்படுத்தினோம் dda என்ற டிரைவேடிவை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் லிமிட்களை கான்ஸ்டன்ட் லிமிட்ஸ் என்பதாக எடுத்துக் கொள்ளப் போகிறோம் சொல்லப் போனால் இம்ப்ராப்பர் இன்டக்ரல்களுக்கு நாம் நிரூபித்த லெபினிட்ஸ் ரூல் அல்லது டிஃபரென்சியேஷன் அன்டர் இன்டக்ரல் சைன் செல்லாது லெபினிட்ஸ் ரூலை இம்ப்ராப்பர் இன்டக்ரல்களுக்குப் பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு மேலும் சில நிபந்தனைகள் உண்டு அந்த நிபந்தனைகளைப் பற்றியெல்லாம் இப்போது விரிவாகப் பார்க்கப் போவதில்லை எல்லாம் நிபந்தனைகளையும் நிறைவு செய்யக் கூடிய உதாரணங்களையே எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகையால் லிமிட்களை கான்ஸ்டன்ட் லிமிட்ஸ் என்பதாக எடுத்துக் கொண்டு dda என்ற டிரைவேடிவைக் கணக்கிடப் போகிறோம் a011a2x21x2dx011 a211x2 a21a2x2dx அதன்பின் கிடைத்த இன்டக்ரலை சுலபமாகக் கணக்கிடலாம் 011 a211x2 a21a2x2dx11 a2tan 1x atan 1ax |011 a22 a11a2 என்ற டிரைவேடிவ் கிடைத்துவிட்டது இந்த செயல்முறையினால் இன்டக்ட்ரலை கணக்கிடுவது சுலபமாக இருக்கும் இந்த டிஃபரென்ஷியல் ஈக்வேஷனை சுலபமாக இன்டக்ரேட் செய்துவிடலாம் அவ்வாறு இன்டக்ரேட் செய்யும்போது a21a c என்று கிடைக்கும் இதில் இருக்கும் c என்பது இன்டக்ரேட் செய்யும்போது கிடைக்கும் ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஆகும் அதையும் சுலபமாகக் கண்டுபிடித்துவிடலாம் a0tan 1axx1x2dx என்பதனால் 00 என்று ஆகும் அதாவது a இன் மதிப்பு சுலபமாக கண்டுபிடிக்கக் கூடிய ஏதாவது ஒரு புள்ளி இருந்தால் அதை வைத்தே அந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டக்ரேஷன் c ஐ கண்டுபிடிக்கலாம் இங்கே 00tan 0 dx0 என்பதால் இதைப் பயன்படுத்தி c ஐ கண்டுபிடிக்கலாம் ஆகையால் a21a c என்பதில் 00 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் 1 0 என்பதால் c0 என்று வரும் ஆகையால் a21a என்று ஆகும் இதில் உள்ள லாகரிதம் நேச்சுரல் லாகரிதம் ஆகும் இதைத்தான் நிரூபிக்க முயன்றோம் இந்த மதிப்பு லெபினிட்ஸ் ரூல் அல்லது டிஃபரென்சியேஷன் அன்டர் இன்டக்ரல் சைனை பயன்படுத்தி வெகு சுலபமாகக் கண்டுபிடித்தோம் அதே முறையில் இன்னொரு இன்டக்ரலையும் மதிப்பிடுவோம் 0e x2cos αx dx2e 24 என்று நிரூபிக்க வேண்டும் 0e x2cos αx dx என்று எடுத்துக் கொண்டு இன் டிரைவேடிவை கண்டுபிடிக்க வேண்டும் cos αx இன் க்கான டிரைவேடிவ் xsin αx என்பது ஆகும் ஆகையால் 0e x2xsin αx dx என்று ஆகும் எடுத்துக் கொண்ட இல் இன்டக்ரேஷன் பை பார்ட்ஸை பயன்படுத்த முடியாது ஆனால் இப்போது இன்டக்ரன்டில் கூடுதலாக ஒரு 'x சேர்ந்திருக்கிறது மேலே கூறியபடி இன்டக்ரன்டில் கூடுதலாக ஒரு 'x சேர்ந்திருக்கிறது e x2x என்கிற பதத்தை சுலபமாக இன்டக்ரேட் செய்யலாம் sin αx என்கிற பதத்தை டிஃபரென்ஷியேட் செய்யலாம் ஆகையால் இன்டக்ரேஷன் பை பார்ட்ஸ் பயன்படுத்தும்போது e x22sin αx |00 e x22cos αx αdx என்று ஆகும் மேலே எழுதிய இல் இரண்டு பதங்கள் உள்ளது x ஐ அணுகும்போது e x2 0 ஐ அணுகும் x 0 ஐ அணுகும்போது sin αx 0 ஐ அணுகும் ஆகையால் முதல் பதம் முற்றிலுமாக 0 என்று ஆகும் இரண்டாவது பதம் 0 e x22cos αx αdx α20e x2cos αx dx அதில் உள்ள இன்டக்ரல் 0e x2cos αx dx என்பதால் இரண்டாவது இன்டக்ரல் αϕ2 என்று ஆகும் முடிவாக நமக்குக் கிடைத்திருக்கும் டிஃபரென்ஷியல் ஈக்வேஷன் 2ϕα மிகவும் சுலபமாக இன்டக்ரேட் செய்யக்கூடிய ஒரு டிஃபரென்ஷியல் ஈக்வேஷன் அதில் உள்ள ஐ இடது பக்கத்திற்கும் dα ஐ வலது பக்கத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டும் அதாவது d 2 dα என்று ஆகும் இப்போது இன்டக்ரேட் செய்யலாம் அதனால் ln ϕα 24c என்று ஆகும் மாற்றி எழுதும்போது c1e 24 என்று ஆகும் மேலே கூறியபடி ln ϕα 24c என்பதை மாற்றி எழுதும்போது e 24c e 24 ec என்று ஆகும் இதில் உள்ள ec ஐ வேறொரு கான்ஸ்டன்ட் c1 என்று எழுதிக்கொண்டால் c1e 24 என்று ஆகும் 0e x2cos αx dx என்ற இன்டக்ரலில் 0 என்று எழுதிக்கொண்டால் 00e x2dx என்று ஆகும் 0e x2dx என்ற இன்டக்ரலை முந்தைய லெக்சரில் பார்த்தோம் வரக்கூடிய லெக்சர்களில் 0e x2dx2 என்பதை நிரூபிப்போம் இது அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு இன்டக்ரல் ஆகும் ஆகையால் 00e x2dx2 என்று ஆகும் இதுதான் c1 இன் மதிப்பு ஆகும் c1 இன் மதிப்பை எடுத்து எழுதும்போது c1e 242e 24 என்று ஆகும் ஆகையால் 0e x2cos αx dx2e 24 என்று நிரூபித்துள்ளோம் அடுத்து ஒரு மிகவும் சுலபமான மூன்றாவது இன்டக்ரல் 2sin αx xdx என்று எடுத்துக்கொண்டு α≠0 என்று இருக்கும்போது ϕ ஐ கணக்கிட வேண்டும் இதுவே டிஃபரென்சியேஷன் அன்டர் இன்டக்ரல் சைனின் நேரடியான பயன்பாடாகும் மேலே கூறியபடி டிஃபரென்ஷியேட் அன்டர் இன்டக்ரல் சைன் செய்ய போகிறோம் 2cos αx xxdx2αsin 3 2 sin 2 sin αx |2 2sin 3 sin 2 3sin 3 2sin 2 இதுதான் லெபினிட்ஸ் ரூலின் நேரடியான பயன்பாடு ஆகும் நிறைவாக இன்றைய லெக்சரில் நாம் கற்றது லெபினிட்ஸ் ரூல் இந்த ரூல் இன்டக்ரல்களை டிஃபரென்ஷியேட் செய்ய உதவும் Φu1u2fxαdx என்று இருந்தால் லெபினிட்ஸ் ரூலை கொண்டு அதன் டிரைவேடிவை கண்டுபிடிக்கலாம் ddu1u2fxαdx fu2ααdu2dα fu1ααdu1dα என்பதே லெபினிட்ஸ் ரூல் ஆகும் இந்த லெக்சரை தயார் செய்வதற்காகப் பயன்படுத்தப்பட்ட நூல்களின் விவரம் மேலே அளிக்கப்பட்டுள்ளது